உங்களை இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய விரிவுரையில் காம்பினட்டோரியல் டெஸ்டிங் குறித்து கற்றுக்கொள்ள தொடங்கினோம் நாம் இன்று இந்த டெஸ்டிங் முறைகளை குறித்து விரிவாக பார்க்கலாம் முந்தைய விரிவுரையில் கற்றுக் கொண்டவற்றை திருப்புதல் செய்துவிட்டு நமது பாடத்தை மேலும் தொடரலாம்

நாம் காம்பினட்டோரியல் எண்ணிக்கையை எவ்வாறு குறைப்பது என பார்க்கலாம் முதலாவது நாம் காம்பினட்டோரியல் டெஸ்ட் கேஸ் இங்கு இருக்கலாம் நமது முந்தைய விரிவுரையில் எல்லா உள்ளீடுளுக்கும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தயாரிப்பதன் அடிப்படையை பார்த்துவிட்டு சோதனைகளின் எண்ணிக்கையை குறைப்பதை பற்றி பார்க்கலாம் நாம் ஒரு குறிப்பிட்ட சோதனை நிகழ்வை பார்க்கலாம் இது ஒரு சொற்செயலி மென்பொருளுக்கான யூசர் இன்டர்பேஸ் செயல்களிலும் உண்டு இங்கு கண்ட்ரோலரின் பண்புகள் பல காரணிகளை சார்ந்து அமையும் எடுத்துக்காட்டாக வெப்பநிலை அழுத்தம் உபயோகிப்பாளர் உள்ளீடு இன்னும் பல காரணிகள் உண்டு இந்த தூண்டுதலின் அடிப்படையில் 3 விதமான காம்பினட்டோரியல் டெஸ்டிங் மூலம் நாம் பெறலாம் நாம் டெசிஷன் டேபிளை சார்ந்துள்ள டெஸ்டிங்கை திருப்பி பார்க்கலாம் டெசிஷன் டேபிளில் மேல் வரிசைகள் நிபந்தனைகளையும் அதாவது உள்ளீடுகளையும் கீழ் வரிசைகள் செயல்கள் அதாவது வெளியீடுகளையும் குறிக்கும் இந்த டேபிள் நிபந்தனைகளின் தொடர்பையும் அதன் எல்லா சாத்தியக்கூறுகளையும் கருத்தில் கொள்ள உதவும் இங்கு 4 நிபந்தனைகள் உள்ளன மேலும் எல்லா நிபந்தனைகளும் பூலியன் இல்லாமல் இருக்கலாம் அது 1 முதல் 10 வரை தெரிவு செய்யும் வகையில் மதிப்பை உடைய முழு எண்ணாக இருக்கலாம் ஆகவே நாம் எல்லா நிபந்தனைகளையும் செயல்களையும் குறிப்பிடும்போது எவையெல்லாம் உள்ளீடுகளுக்கு சாத்தியமான மதிப்புகள் என்பதை தெரிந்து கொள்வதுடன் உள்ளீடுகளின் தனிப்பட்ட மதிப்புகளை சார்ந்து வரும் விதிகளையும் குறிப்பிடமுடியும் மேலும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு எந்த செயல்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் கண்டுபிடிக்கலாம் இங்கு ஒவ்வொரு காளமும் அமைக்க பார்க்கலாம் இங்கு நாம் c1 c2 c3 என்பவை பூலியன் தொடர்கள் என்றும் இவை சரியாக இருக்குமாயின் செயல் A1 நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட தொடர்புகளின் வெளியீடு தவறாக இருப்பின் எந்த செயலும் நடைபெறாது இது மிகவும் எளிதானது ஆனால் நான் ஏற்கனவே கூறியபடி மிகவும் கடினமான அதாவது தொடரின் வெளியீட்டிற்கு சாத்தியமான அதிக செயல்கள் உள்ள நிலைகளும் இருக்கலாம் இந்த கருத்தை விவரிப்பதற்கு இந்த மாதிரியான தொடர்களுக்கு எவ்வாறு டெசிஷன் டேபிள் உருவாக்கலாம் நாம் C1 C2 மற்றும் C3 ஆகிய நிபந்தனைகளை எழுத வேண்டும் இவை டெசிஷன் டேபிளின் மேல் வரிசையிலும் செயல்கள் கீழ் வரிசையிலும் அமையும் மற்றும் நிபந்தனைகள் அல்லது உள்ளீடு களையும் மற்றும் செயல்களையும் இங்கு நாம் குறிப்பிட்டவாறு எழுதலாம் நாம் பல்வேறு தொடர்புள்ள நிபந்தனைகளின் உண்மையான மதிப்பை கருத்தில் கொள்ளலாம் இவற்றில் ஒவ்வொன்றும் விதி அல்லது டெஸ்ட் கேஸ் ஆக அமையும் ஆகவே இதன் அடிப்படை யாதெனில் நாம் நிபந்தனைகளை மேல் வரிசைகளிலும் செயல்களை கீழ் வரிசைகளிலும் எழுதுவதுடன் தொடர்புள்ள நிபந்தனைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இவை ஒவ்வொன்றும் டெஸ்ட் கேஸ் ஆக அமைவதுடன் இவற்றை நாம் விதி எனவும் அழைக்கலாம் நாம் மிகவும் எளிய ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் நாம் முக்கோண சோதனை என்ற ஒரு செயல்பாட்டிற்கு எவ்வாறு டெசிஷன் டேபிள் சார்ந்துள்ள டெஸ்டிங் தயார் செய்வது என பார்க்கலாம் முக்கோணசோதனை என்பது செயல்பாட்டின் பெயர் ஆகும் abc எனும் 3 முழு எண்களும் உள்ளீடுகள் ஆகும் குறிப்பிட்ட முக்கோணமானது சமமில்லா பக்க முக்கோணமா இருசமபக்க முக்கோணமா சமநிலை முக்கோணமா அல்லது முக்கோணம் இல்லையா என்பதை இந்தச் செயல்பாடு காட்டும் இங்கு எந்த நிபந்தனைகளை சார்ந்து செயல்கள் நடைபெற்றன என்பதை மேல் வரிசைகளில் எழுதலாம் C1 என்பது முக்கோணத்தை உருவாக்கும் C2 என்பது ab C3 என்பது ac C4 என்பது bc என்பதற்கு சமமாகும் ஆகவே a b b c மற்றும் c a ஆக இருப்பின் அது முக்கோணம் அதாவது A4 என்பது சமபக்க முக்கோணம் ஆகும் அது முக்கோணம் இல்லையெனில் A1 என்னும் செயல் அதாவது முக்கோணம் உருவாகவில்லை என்பதை குறிக்கும் நாம் எளிதாக இந்த டேபிளை உருவாக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னவெனில் நிபந்தனை 1 என்பது a b c என்பவை முக்கோணத்தை உருவாக்கும் என எழுதியுள்ளோம் ஆனால் இது செயல்முறை படுத்த கூடிய ஒரு நிபந்தனை அல்ல நாம் இந்த டேபிளை மேம்படுத்தலாம் ஆனால் நாம் டெசிஷன் டேபிளை உருவாக்கலாம் அது நிபந்தனைகளையும் அதனோடு தொடர்புடைய செயல்களையும் அதாவது சோதிக்க வேண்டிய வெளியீடுகளையும் குறிக்கும் C1 என்பது a b c என்பவை முக்கோணத்தை உருவாக்காது என்பதை சரி என கொள்ளுமாயின் C2 C3 C4 என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை நாம் இதை செய்யலாம் நிபந்தனை 1 ஐ பூர்த்தியாகும் குறிப்பிட்ட மதிப்புகள் அதாவது 4 1 2 எனில் நாம் எதிர்பார்த்த வெளியீடு முக்கோணம் அல்ல என குறிக்கலாம் அதைப்போலவே அது முக்கோணம் ஆகவும் மற்றும் a b b c c a என இருப்பின் அந்த நிபந்தனையை திருப்தியாகும் குறிப்பிட்ட மதிப்புகளை எழுதலாம் மற்றும் எதிர்பார்த்த வெளியீடு சமபக்க முக்கோணம் என்பதாகும் இவை ஒவ்வொன்றும் டெஸ்ட் கேஸ் உருவாக்கலாம் இது ஒரு முழுமையான டெசிஷன் டேபிள் ஆகும் ஏனெனில் முதல் வரிசைவரிசையை நாம் மாற்றியுள்ளோம் இது குறிப்பிட்ட நிபந்தனைகளை சார்ந்து முக்கோணத்தை உருவாக்குமா அல்லது இல்லையா என்பதை எளிதாக சோதிக்க கூடிய a b c b a c c a b நிபந்தனைகள் மூலம் குறிப்பிட்டுள்ளோம் இவை அனைத்தும் சரியாக இருப்பின் அது முக்கோணத்தை உருவாக்கும் அது தவறாக இருக்கும் வரை வெளியீடு என்பது முக்கோணத்தை உருவாக்காது என்பதாகும் ஆனால் 3 நிபந்தனைகளும் அதாவது C1 C2 C3 சரியாக இருப்பின் முக்கோணம் உருவாகும் ஆகவே நாம் மற்ற நிபந்தனைகள் ஆன C4 C5 C6 ஆகியவற்றை சோதிக்கலாம் அதை சார்ந்து முக்கோணமானது சமமில்லா பக்க முக்கோணமா இருசமபக்க முக்கோணமா சமநிலை முக்கோணமா அல்லது முக்கோணம் இல்லையா என்பதை எழுதலாம் முக்கோணம் இல்லை என்பது இவை முழு எண் அல்ல என்பதாகும் நாம் டேபிளை உருவாக்கிவிட்டால் உள்ளீடுகளின் குறிப்பிட்ட மதிப்புகளையும் மற்றும் எதிர்பார்த்த வெளியீடுகளையும் எழுதலாம் இவை அனைத்தும் டெஸ்ட் கேஸ் உருவாக்கும் நாம் ஒரு உதாரணத்தை கூட பார்க்கலாம் அது கணினி அச்சு பொறியை பழுது நீக்கம் செய்வதாகும் இங்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளை சார்ந்து செயல்களை செய்வதற்கு ப்ரோகிராம் பரிந்துரைக்கும் எடுத்துக்காட்டாக அச்சுப்பொறி அச்சு செய்யவில்லை சிகப்பு விளக்கு மின்னிக் கொண்டிருக்கிறது அச்சுப்பொறியை கணினி அங்கீகரிக்கவில்லை என எடுத்துக்கொள்ளலாம் அச்சுப்பொறி கேபிளை சரிபார்ப்பது அச்சுப்பொறி மென்பொருள் நிறுவப்பட்டுள்ளதா என சரி பார்ப்பது மை அளவை சரிபார்த்து மாற்றுவது ஆகிய செயல்கள் பரிந்துரைக்கப்படும் அச்சுப்பொறி அச்சு செய்யவில்லை மற்றும் சிகப்பு விளக்கு மின்னிக் கொண்டு தான் இருக்கிறது அச்சுப்பொறியை கணினி அங்கீகரிக்கவில்லை எனில் மை அளவை சரி பார்த்து மாற்றுவதுடன் காகிதம் சிக்கி உள்ளதா என்பதை சோதிக்க வேண்டும் அதைப்போலவே அச்சுப்பொறி அச்சு செய்யவில்லை மற்றும் அச்சுப்பொறியை கணினி அங்கீகரிக்கவில்லை எனில் அச்சுப்பொறி கேபிளை சரி பார்ப்பதுடன் அச்சுப்பொறிக்கான மென்பொருள் நிறுவப்பட்டுள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் இவ்வாறு டேபிளை உருவாக்கும்போது ஒவ்வொரு வரிசையும் டெஸ்ட் கேஸ் ஆக மாறும் நாம் குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்கு டெசிஷன் டேபிள் டெஸ்ட் கேஸ் உருவாக்கலாம் ஒரு விமானம் பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பினதுடன் விமான கட்டணம் 3000 ற்கு அதிகமாக இருப்பின் இலவசமாக உணவு வழங்கப்படும் ஆனால் அது உள்நாட்டு விமானம் ஆக இருத்தல் கூடாது உள்நாட்டு விமானங்களில் உணவு வழங்கப்படும் ஆனால் அது இலவசம் அல்ல விமானம் பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பவில்லை எனில் அதாவது பாதி இருக்கைகளுக்கு குறைவாக இருக்கிறது மற்றும் பயண கட்டணம் 3000 ற்கு குறைவாக இருப்பின் உணவு வழங்கப்படாது இதற்கான டெசிஷன் டேபிள் உருவாக்குவதற்கு நாம் நிபந்தனைகளை கண்டுபிடித்தல் வேண்டும் இங்கு குறிப்பிட்ட நிபந்தனைகள் யாதெனில் விமானம் பாதிக்கு மேல் நிரம்பி உள்ளதா இதை நிபந்தனை 1 என எழுதலாம் பயண கட்டணம் 3000 ற்கு அதிகம் என்பதை நிபந்தனை 2 என எழுதலாம் செயல்கள் என்பது இலவச உணவு வழங்கப்படுமா மற்றும் இது உள்நாட்டு விமானச் சேவையா என்பதாகும் ஆகவே இங்கு இது மூன்றாவது நிபந்தனை விமானம் பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பியுள்ளது பயணக்கட்டணம் 3000 ற்கு அதிகம் மற்றும் இது உள்ள உள்நாட்டு விமான சேவை என்ற நிபந்தனைகளுக்கு செயல்கள் என்பது உணவு வழங்கப்படுமா மற்றும் அது இலவசமா என்பதாகும் ஆகவே நாம் இங்கு C1 C2 C3 மற்றும் செயல் 1 செயல் 2 ஆகியவற்றை எழுதலாம் செயல் 1 என்பது உணவு வழங்கப்படுமா என்பதையும் செயல் 2 என்பது அது இலவசமா என்பதையும் குறிக்கும் C1 என்னும் நிபந்தனை விமானம் பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பியிருக்கிறதா பயணக்கட்டணம் 3000 ற்கு அதிகமாக மற்றும் அது உள்நாட்டு விமானமா என்பதை குறிக்கும் A1 என்பது உணவு வழங்கப்படும் என்பதையும் A2 என்பது இலவச உணவு என்பதையும் குறிக்கும் ஆகவே இங்கு A1 ஆம் என்றும் A2 இல்லை என்றும் எழுதலாம் இதைப்போலவே பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பியதுடன் பயணக்கட்டணம் 3000 ற்கு அதிகமாக இருக்கும் நிலையில் அது உள்நாட்டு விமானம் இல்லையெனில் உணவு வழங்கப்படும் மற்றும் அது இலவச உணவு என்பதாகும் எல்லா தொடர்புடைய நிபந்தனைகளின் சாத்தியக்கூறுகளையும் கண்டுபிடிக்கலாம் மற்றும் ஒவ்வொரு காளமும் ஆக மாறும் உங்களுடைய குறிப்பிற்காக 3 நிபந்தனைகளையும் மற்றும் தொடர்புடைய செயல்களையும் நிபந்தனைகளின் எல்லா தொடர்புகளையும் இங்கு எழுதுகிறோம் இங்கு 3 இருக்குமானால் அதாவது ஒவ்வொன்றும் பைனரி மதிப்பு அடங்கிய எல்லா நிபந்தனைகளின் சாத்தியக்கூறுகளையும் குறிக்கும் இதில் நாம் எல்லா செயல்களையும் நிரப்பும்போது அது டெஸ்ட் கேஸ் நடைமுறைப்படுத்தப்படும் போது சார்ந்துள்ள செயல்கள் சோதிக்கப்படும் டெசிஷன் டேபிள் அல்லது விதிகளுக்கு எந்தச் செயலும் இல்லை ஆனால் குறிப்பிட்ட உள்ளீடு மதிப்புகள் இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் சமமாக உள்ளது அது ஆம் மற்றும் இல்லை என்பதாகும் ஆகவே நாம் இவற்றை சேர்த்து ஒரே விதியாக உருவாக்கி கண்டு கொள்ளத் தேவையில்லை என இங்கு எழுதலாம் இந்த இரண்டையும் ஒன்றிணைக்க முடியும் ஏனெனில் செயல் பாகம் சமமாக உள்ளது உள்நாட்டு விமானமாக இருப்பினும் 3000 ற்கு குறைவாக இருந்தால் மற்றும் பாதிக்கு கீழ் இருந்தால் எதுவும் செயல்படுத்தபடாது அதைப்போலவே முதலிரண்டு செயல்களையும் ஒன்றிணைக்கலாம் செயல் பாகம் சமமாக இருக்கும் உள்நாட்டு விமானம் என்பதை பொறுத்து அவை மாறுபடும் ஆகவே இது கண்டுகொள்ள தேவையில்லை என மாறும் ஆனால் முதல் இரண்டு செயல்களும் என்னவாகும் நாம் அதை இணைக்க முடியாது ஏனெனில் நமக்கு எந்த செயல்களும் இல்லை

காளம் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கு கண்டு கொள்ளத் தேவையில்லை என எழுதலாம் ஆகவே தேவைப்படும் டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கை 4 ஆகும் இப்பொழுது எல்லா சாத்தியமான தொடர்புகளையும் நிபந்தனைகளையும் கருத்தில் கொண்டு உள்ளோமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் விதிகள் நிலைத்தன்மை உடையனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது ஒரே நிபந்தனைகளுக்கு வெவ்வேறு 2 செயல்கள் இருத்தல் கூடாது அது முரண்பட்ட நிலையாகும் அடிப்படையாக 3 நிபந்தனைகளுக்கும் ஆம் ஆம் மற்றும் ஆம் என்றும் செயல் A1 ஆம் மற்றும் A2 இல்லை என்றும் வேறு ஒரு விதிக்கு நாம் இதே நிபந்தனைகளையும் வேறுபட்ட செயல்களையும் எழுதுவோம் ஆனால் அது நடைபெற சாத்தியமில்லை ஏனெனில் அது முரண்பாடு ஆகும் டேபிள் நிலையாக உள்ளது என்பதையும் எல்லா தொடர்புள்ள நிபந்தனைகளின் சாத்தியக்கூறுகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பதையும் மற்றும் அது டெஸ்ட் கேஸ் தரும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் டெசிஷன் டேபிள் தயாரிப்பை கொண்டுள்ளது உள்ளீடுகளுக்கு இடையேயான லாஜிக்கல் தொடர்பே வெளியீடு ஆகும் இவற்றின் முடிவு உள்ளீட்டு தொகுப்பின் கணக்கிடுதல்களையும் அல்லது உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையேயான காஸ் எபெக்ட் தேவைப்படுகிறது 4 இருப்பின் 16 தேவைப்படும் 5 இருப்பின் 32 தேவைப்படும் அவ்வாறு செயல்படுத்தப்படும் 10 இருப்பின் 1000 தேவைப்படும் அது டேபிள் தயாரிப்பை மிகவும் கடினமாகிவிடும் டெஸ்ட் கேஸ் உருவாக்குவது கடினம் ஆகிவிடும் நாம் மேலும் ஒரு செய்முறையை பார்க்கலாம் அது காஸ் எபெக்ட் கிராஃப் உருவாக்கவும் நமக்கு உதவும் நாம் இந்த விரிவுரையின் முடிவிற்கு வந்து விட்டோம் அடுத்த விரிவுரையில் தொடரலாம்